இந்த சொற்பொழிவில் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் என்று அழைக்கப்படும் மிக எளிய மற்றும் சக்திவாய்ந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்யைப் பார்ப்போம் எனவே K நியரஸ்ட் நெய்பர்ஸ்கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்யை அறிமுகப்படுத்துகிறேன் இது கிளாசிஃபிகேஷனிற்கான நான் பெராமீட்டர் அல்காரிதம் நான் பெராமீட்டர் அல்காரிதம் என்ன என்பதை விளக்குகிறேன் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனை ப் பார்த்தபோது எடுத்துக்காட்டாக இது போன்ற டேட்டாஇருப்பதாகச் சொன்னோம் மேலும் இந்த 2 d வழக்கில் β0 β11 எக்ஸ்1 β12 எக்ஸ்2 என்ற வடிவத்தின் ஹைப்பர் பிளேனை உருவாக்க பயிற்சி பெற்ற டேட்டாவைப் பயன்படுத்தப் போகிறோம் எந்த நேரத்திலும் ஒரு புதிய டேட்டா பாய்ன்ட் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது டெஸ்ட் டேட்டாவைப் பற்றிய கணிப்புகளைச் செய்ய டிரேயின் டேட்டாவிலிருந்து மதிப்பிடப்பட்ட பெராமீட்டர்க்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த டெர்மை 1 e சக்தியால் வகுத்த இந்த டெர்மை இங்கே வைத்திருந்தோம் என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த செயல்பாடு உண்மையில் β0 β11 மற்றும் β12 இன் செயல்பாடு எனவே இவை அனைத்தும் இந்த டேட்டாலிருந்து ஏற்கனவே பெறப்பட்ட பெராமீட்டர்க்கள் எந்த நேரத்திலும் ஒரு புதிய டெஸ்ட் டேட்டாவந்தால் அது இந்த செயல்பாட்டின் மூலம் அனுப்பப்படும் பின்னர் நீங்கள் ஒரு கணிப்பைச் செய்கிறீர்கள் எனவே இது ஒரு பெராமீட்டர் முறை ஏனெனில் பெராமீட்டர்க்கள் டேட்டாலிருந்து பெறப்பட்டுள்ளன k நியரஸ்ட் நெய்பர்ஸ்என்பது வேறு யோசனை இது போன்ற பெராமீட்டர்க்களை நான் டேட்டாலிருந்து பெறவில்லை கிளாசிஃபிகேஷன்களை உருவாக்க நான் டேட்டாவைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இது ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான யோசனையாகும் நாம் சொற்களை சரியாகப் பெறுகிறோம் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் வகைப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தும் ஒரு பெராமீட்டர் இருப்பதை பின்னர் பார்ப்போம் இது நான் பார்க்கப் போகும் நெய்பர்ஸ்களின் எண்ணிக்கை இந்த கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஒரு பெராமீட்டரை நாங்கள் எப்படியாவது பயன்படுத்துகிறோம் இதை நான் ஏன் நான் பெராமெட்ரிக் என்று அழைக்கிறேன் என நீங்கள் ஆச்சரியப்படுவதை நான் விரும்பவில்லை இங்குள்ள வேறுபாடு நுட்பமானது ஆனால் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பின்னர் பார்க்கும் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்அல்காரிதம்யில் நாங்கள் பயன்படுத்தும் நெய்பர்ஸ்களின் எண்ணிக்கை உண்மையில் அல்காரிதம்யின் ஒரு ட்யூனிங் பெராமீட்டர் ஆகும் இது டேட்டாலிருந்து நான் பெற்ற பெராமீட்டர் அல்ல அதேசமயம் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் வில் இவை டேட்டாகளிலிருந்து மட்டுமே நான் பெறக்கூடிய பெராமீட்டர்க்கள் இந்த மதிப்புகள் ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று என்னால் கூற முடியாது அதேசமயம் நான் இரண்டு அண்டை மூன்று நெய்பர்களுடன் நியரஸ்ட் நெய்பர்ஸைப் பயன்படுத்துவேன் அதனால் இது ஒரு ட்யூனிங் பெராமீட்டர்வாகும் எனவே டேட்டாலிருந்து பெறப்பட்ட ஒரு ட்யூனிங் பெராமீட்டர் மற்றும் பெராமீட்டர்க்கள் என்பதன் வேறுபாட்டை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்றும் k நியரஸ்ட் நெய்பர்ஸ்ஒரு ஒப்பற்ற முறை டேட்டாகளிலிருந்து நாங்கள் எந்த பெராமீட்டர்க்களையும் பெறவில்லை என்ற உண்மையைப் பேசுகிறது இருப்பினும் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்களுக்கு ட்யூனிங் பெராமீட்டர்க்களைப் பயன்படுத்த நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் எனவே நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது இது ஒரு லேசி லேர்னிங் அல்காரிதம் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு அனைத்து கணக்கீடுகளும் கிளாசிஃபிகேஷன் வரை ஒத்திவைக்கப்படுகின்றன எனவே இதன் பொருள் பின்வருபவை நான் பயிற்சி பெற்ற டேட்டாவை எடுத்துக்காட்டாக வழங்கினால் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் ஒரு டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்க்கு எந்த கிளாசிஃபிகேஷனையும் செய்யுமுன் இந்த பெராமீட்டர்க்களைப் பெற நான் இந்த வேலையைச் செய்ய வேண்டும் எனவே இந்த பெராமீட்டர்க்கள் இல்லாமல் என்னால் ஒருபோதும் டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்களை வகைப்படுத்த முடியாது இருப்பினும் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ இது எனக்கு டேட்டாவையும் ஒரு டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்யையும் வகைப்படுத்தி தருகிறது எனவே அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஆனால் ஒரு டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்யை நான் வகைப்படுத்துவதற்கு முன்பு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை எனவே இது கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்ற்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் ற்கும் இடையிலான மற்றொரு முக்கியமான வேறுபாடாகும் இது ஒரு இன்ஸ்டன்ட் பெஸ்ட் லேர்னிங் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு செயல்பாடு லோக்கலில் தோராயமாக மதிப்பிடப்படுகிறது எனவே இந்த அல்காரிதம்யை நான் விவரிக்கையில் லோக்கல் பற்றிய இந்த கருத்துக்கு வருவோம் இதை நாம் எப்போது பயன்படுத்துவோம் என்று இப்போது கேட்கலாம் நான் இந்த சொற்பொழிவைத் தொடங்கும்போது வகைப்படுத்தல் அல்காரிதம்களில் எளிமையானது செயல்படுத்த மிகவும் எளிதானது என்று குறிப்பிட்டேன் அல்காரிதம் எவ்வளவு எளிமையானது என்பதை நான் விளக்கும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் வெளிப்படையான ட்ரெய்னிங் ஃபேஸ் மற்றும் பயிற்சி டேட்டாவிற்கான பொதுமைப்படுத்தல் எதுவும் இல்லை நான் டேட்டாவைத் தருகிறேன் பின்னர் அவர்கள் எனக்கு ஒரு புதிய டேட்டா பாய்ன்ட்யைக் கொடுக்கும் வரை காத்திருக்கிறேன் அல்காரிதம்யின் அடிப்படையில் தான் அது எந்த கிளாஸைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக சொல்ல மற்றும் டிரேயின்டேட்டாஎந்த கிளாஸைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கணிக்க பின்னர் டேட்டா பாய்ன்ட் லேபிளுடன் ஒப்பிடலாம் ஆயினும்கூட நான் சில பெராமீட்டர்க்களை வெளிப்படையாகப் பெறப்போவதில்லை இந்த அல்காரிதம்யை ஒருவர் எப்போது பயன்படுத்துகிறார் சிக்கலான நான் லீனியர் டேசிஷன் பௌன்ட்ரீ கள் இருக்கும்போது இது ஒரு எளிய அல்காரிதம்யாகும் இந்த அல்காரிதம் உண்மையில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக செயல்படுகிறது மேலும் உங்களிடம் அதிக அளவு டேட்டாஇருக்கும்போது மற்றும் ட்ரைனிங் இசை ரேஸ் ஃபேஸ் சை அதிக எண்ணிக்கையில் குறைக்க முடியும் ஒரு கிளாஸ்ஸிபிகேஷன் அல்காரிதம்யின் அடிப்படையில் டேட்டாமற்றும் பலவற்றைப் பயன்படுத்தலாம் எவ்வாறாயினும் உங்களிடம் அதிகமான டேட்டாஇருக்கும்போது இந்த அல்காரிதம்யை நாங்கள் விவரிக்கும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் நியரஸ்ட் நெய்பர்ஸ்களின் கிளாசிஃபிகேஷன் சிக்கலானதாகி விடும் எனவே இதை நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் உள்ளன ஆனால் டேட்டான் அளவு பெரிதாக இருக்கும்போது நாங்கள் சொல்வது எல்லாம் வெளிப்படையான ட்ரெய்னிங் ஃபேஸ் இல்லாததால் அதிக எண்ணிக்கையிலான டேட்டா பாய்ன்ட்களுடன் வகைப்படுத்தலில் பின்னர் பயனற்ற பெராமீட்டர்க்களை அடையாளம் காண கூடிய ஆப்டிமைஷேஷன் இல்லை எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மற்ற அல்காரிதம்களில் நீங்கள் அனைத்து e or t apriori ஐயும் செய்வீர்கள் உங்களிடம் பெராமீட்டர்க்கள் கிடைத்தவுடன் டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்யில் வகைப்படுத்தல் எளிதாகிறது இருப்பினும் கே என் ஒரு சோம்பேறி அல்காரிதம் என்பதால் நீங்கள் உண்மையில் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் வரை அனைத்து கணக்கீடுகளும் ஒத்திவைக்கப்படுகின்றன அந்த நேரத்தில் டேட்டாபெரியதாக இருந்தால் இன்னும் அதிகமான உன்னதமான அதிக கணக்கீடுகள் இருக்கலாம் எனவே கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்களுக்கான உள்ளீட்டு ஃபீச்சர்கள் குவாண்டிடேட்டிவ் மற்றும் குவாலிடிடேட்டிவ் ஆக இருக்கலாம் மேலும் வெளியீடு பொதுவாக இந்த டேட்டா எந்த வகை கிளாஸைச் சேர்ந்தவை போன்ற கேட்டகாரிகள் மதிப்புகள் ஆகும் இப்போது நாம் K நியரஸ்ட் நெய்பர்ஸை கிளாசிஃபிகேஷன்க்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் கிளாசிஃபிகேஷன் க்குத்தான் இது அதிகம் பயன்படுத்தப்பட்டது மிக எளிய நீட்டிப்புகள் அல்லது எளிய வரையறைகளுடன் தோராய செயல்பாட்டு பிராப்ளம்களுக்கு நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த அல்காரிதம்யை விவரிக்கும்போது தோராய செயல்பாட்டு பிராப்ளம்களுக்கு இது எவ்வாறு எளிதில் மாற்றியமைக்கப்படலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆயினும்கூட இந்த சொற்பொழிவைப் பொருத்தவரை வெளியீடுகள் அல்லது வகைப்படுத்தப்பட்ட மதிப்புகளை நாங்கள் சொல்லப் போகிறோம் இது அடிப்படையில் வெவ்வேறு கிளாஸ்கள் மற்றும் இந்த டேட்டா பாய்ன்ட் எந்த கிளாஸைச் சேர்ந்தது என்று கூறுகிறது ஒரு வார்த்தையில் நீங்கள் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்அல்காரிதம்யை விளக்கினால் நியரஸ்ட் நெய்பர்ஸ்களின் பெரும்பான்மை வாக்குகளைப் பயன்படுத்தி கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்வகைப்படுத்தப்பட்ட மதிப்பை விளக்குகிறது எனவே அடிப்படையில் நாம் சொல்வது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட டேட்டா பாய்ன்ட் இருந்தால் இந்த டேட்டா பாய்ன்ட் எந்த கிளாஸைச் சேர்ந்தது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் செய்ய வேண்டியது எல்லாம் நெய்பர்ஸ் டேட்டா பாய்ன்ட்களைப் பார்த்து பின்னர் அவை எந்த கிளாஸைச் சேர்ந்தவை என்பதைக் கண்டறியவும் பின்னர் பெரும்பான்மை வாக்குகளைப் பெறுங்கள் அதுதான் இந்த டேட்டா பாய்ன்ட்க்கு ஒதுக்கப்படும் கிளாஸ எனவே நீங்கள் ஒரு நபரைத் தெரிந்து கொள்ள விரும்பினால் அவருடைய நெய்பர்ஸை கொண்டு நீங்கள் அறிவீர்கள் அது போன்றது தான் k நியரஸ்ட் நெய்பர்ஸ்ஸைப் பயன்படுத்துவது இப்போது டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்களின் இந்த பகுதியின் தொடக்கத்தில் வெவ்வேறு அல்காரிதம்களால் செய்யப்படும் அனுமானங்களைப் பற்றி நான் பேசியதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே எடுத்துக்காட்டாக இது ஒரு நான் பேரா மெட்ரிக் அல்காரிதம் என்பதால் அடிப்படை டேட்டாவிநியோகம் குறித்து நாங்கள் எந்தவிதமான அனுமானங்களையும் செய்யவில்லை நாங்கள் அருகிலுள்ள நெய்பர்ஸ்களைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் ஒரு பதிலைக் கொண்டு வருகிறோம் எனவே ப்ராபபிலிட்டி டிஸ்டரிபியூஷன் அல்லது வேறு எந்த நேரியல் பிரிப்பு அனுமானங்களையும் நாம் கருதப்போவதில்லை நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த கே நாம் பார்க்கப் போகும் நெய்பர்ஸ்களின் எண்ணிக்கை ஒரு ட்யூனிங் பெராமீட்டர் மற்றும் இது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒன்று எனவே நீங்கள் ஒரு ட்யூனிங் பெராமீட்டர்வைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் அல்காரிதம்யை இயக்கி நீங்கள் நல்ல முடிவுகளைப் பெற்றால் பின்னர் அந்த பெராமீட்டர்வை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீங்கள் பின்னர் உங்கள் டேட்டாற்கான சிறந்த கே வை கண்டுபிடிப்பீர்கள் முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் நெய்பர்ஸ்களைப் பற்றி தொடர்ந்து பேசுவதால் ஒரு டேட்டாஅறிவியல் கண்ணோட்டத்தில் நாம் நெய்பர்ஸ்களைப் பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு டேட்டா பாய்ன்ட்க்கும் அதன் நெய்பர்ஸ்ற்கும் இடையிலான டிஸ்டன்ஸைப் பற்றி பேச வேண்டும் இந்த அல்காரிதம் வேலை செய்ய எங்களுக்கு உண்மையில் ஒரு டிஸ்டன்ஸ் மெட்ரிக் தேவை மேலும் இந்த இரண்டு டேட்டா பாயிண்ட்களுக்கும் இடையிலான அருகாமை என்ன என்பதை இந்த டிஸ்டன்ஸ் மெட்ரிக் அடிப்படையில் சொல்லும் டிஸ்டன்ஸ் மெட்ரிக் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் மஹாலனாபிஸ் டிஸ்டன்ஸ் ஹெம்மிங் டிஸ்டன்ஸ் மற்றும் பலவாக இருக்கலாம் எனவே பல டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கள் உள்ளன அவை அடிப்படையில் நியரஸ்ட் நெய்பர்ஸ்வீட்டைப் பயன்படுத்த பயன்படுத்தலாம் எனவே அல்காரிதம்யைப் பொறுத்தவரை இது பின்வரும் நான்கு படிகளைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது அல்காரிதம் வகைப்படுத்த ஒரு டேட்டா பாய்ன்ட் கிடைக்கும் வரை எதுவும் செய்யப்படவில்லை வகைப்படுத்த ஒரு டேட்டா பாய்ன்ட்யை நீங்கள் பெற்றவுடன் எனது டேட்டாத்தளத்தில் என் டேட்டா பாய்ன்ட்கள் உள்ளன ஒவ்வொன்றிலும் ஒரு கிளாஸ் லேபிள் உள்ளது என்று சொல்லலாம் எனவே எடுத்துக்காட்டாக எக்ஸ்1 கிளாஸ் 1 சொந்தமானது X2 கிளாஸ் 1 X3 கிளாஸ் 2 சொந்தமானது மற்றும் எக்ஸ்என் கிளாஸ் 1 என்று சொல்வோம் எனவே இது ஒரு பைனரி நிலைமை பைனரி கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம் என்று உங்களுக்குத் தெரியும் இது பைனரி கிளாசிஃபிகேஷன் சிக்கலாக இருக்க தேவையில்லை எடுத்துக்காட்டாக எக்ஸ்2 கிளாஸ் 2 மற்றும் பலவற்றைச் சேர்ந்ததாக இருக்கலாம் எனவே பல கிளாஸ்கள் இருக்கலாம் எனவே மல்டி கிளாஸ் பிராப்ளம்கள் kNN அல்காரிதம்யைப் பயன்படுத்தி தீர்க்க மிகவும் எளிதானது எனினும் நாம் பைனரி பிராப்ளம் ஐ எடுத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது என்னவென்றால் என்னிடம் ஒரு புதிய டெஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது அதை நான் எக்ஸ்new என்று அழைக்கிறேன் இதை நான் எவ்வாறு வகைப்படுத்துகிறேன் என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே நாம் இங்கு பேசும் முதல் படிகாண்கிறோமா இந்த புதிய டெஸ்ட் பாயிண்ட்க்கும் டேட்டாத் தொகுப்பில் பெயரிடப்பட்ட ஒவ்வொரு டேட்டா பாய்ன்ட்களுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸைக் கணக்கு இடுகிறேன் எடுத்துக்காட்டாகd1 Xν மற்றும் Xக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் d2 Xν மற்றும் X2 க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் d3 மற்றும் பல மற்றும் டிஎல் எனவே இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கணக்கிட்டவுடன் உங்களிடம் n டிஸ்டன்ஸ் கள் உள்ளன மேலும் ஒரு கே என் வேலை செய்ய கடைசி ஸ்லைடில் டிஸ்டன்ஸ் மெட்ரிக் தேவை என்று நாங்கள் கூறியதற்கு இதுவே காரணம் இந்த டிஸ்டன்ஸை நாம் அடைந்தவுடன் அடிப்படையில் இந்த டிஸ்டன்ஸ் கள் அனைத்தையும் மிகச் சிறிய எண்ணிலிருந்து மிகப் பெரிய டிஸ்டன்ஸை ஆர்டர் செய்கிறேன் எனவே d5 மிகச்சிறிய டிஸ்டன்ஸ் என்று எடுத்துக் கொண்டால் dn ஒருவேளை d 5 d 3 d 10 வாக நான் அவற்றை ஆர்டர் செய்கிறேன் இது மிகப்பெரியது முதல் சிறியது என்ற வரிசையில் உள்ளது இது மிகத் தொலைவானதில் இருந்து மிக நெருக்கமானது வரை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் டிஸ்டன்ஸ் கள் அனைத்தும் எக்ஸ்புதியவை இருந்து பெறப்பட்டவை எனவே டிஸ்டன்ஸ் பூஜ்ஜியமாகும் போது அந்த பாயிண்ட் Xν தானே எனவே எந்தச் எக்ஸ்new மிகவும் அருகில் இருக்கும் எதுவும் சிறிய டிஸ்டன்ஸ் நீங்கள் கீழே செல்லும்போது அது மேலும் மேலும் தொலைவில் செல்கிறது இப்போது அடுத்த படி மிகவும் எளிது நீங்கள் k 3 உடன் k அருகிலுள்ள நெய்பர்ஸ்களைப் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இதில் முதல் மூன்று டிஸ்டன்ஸ் களை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் இந்த டிஸ்டன்ஸ் Xn இலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் X5இலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்3 இலிருந்து பெறப்படுகிறது எனவே இதை நாம் மிகச்சிறியதிலிருந்து பெரியதாகச் டிஸ்டன்ஸ் ஆர்டர் செய்தவுடன் அதனுடன் தொடர்புடைய டேட்டா பாய்ன்ட்கள் என்னவென்று எங்களுக்குத் தெரியும் இது டேட்டா பாய்ன்ட் Xn சொந்தமானது எனவே இது Xn மற்றும் Xபுதிய இடையிலான டிஸ்டன்ஸ் X5க்கு இடையிலான டிஸ்டன்ஸ் என அறியப்படுகிறது எனவே இப்போது டேட்டாதொகுப்பிலிருந்து நான் எடுத்த இந்த மூன்று டேட்டா பாய்ன்ட்கள் என்னிடம் உள்ளன இப்போது நான் இதை வகைப்படுத்த விரும்பினால் நான் செய்வது பின்வருபவை இந்த டேட்டா பாய்ன்ட்கள் எந்த கிளாஸைச் சேர்ந்தவை என்பதைக் கண்டுபிடிப்பேன் எனவே அவர்கள் அனைவரும் 1 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவர்கள் என்றால் நான் எக்ஸ்புதியது கிளாஸ் 1 என்று சொல்கிறேன் அவர்கள் அனைவரும் 2 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவர்கள் என்றால் நான் எக்ஸ்புதியது கிளாஸ் 2 என்று சொல்கிறேன் அவர்களில் இருவர் 1 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவர்களாகவும் மூன்றாவது ஒருவர் 2 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவராகவும் இருந்தால் நான் பெரும்பான்மை வாக்களித்து அதன் கிளாஸ் 1 ஐச் சொல்கிறேன் அவர்களில் இருவர் 2 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவர்களாகவும் ஒருவர் 1 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவராகவும் இருந்தால் கிளாஸ் 2 இதுவே இந்த அல்காரிதத்தின் அடிப்படை எனவே இந்த கே லேபிள் டேட்டா பாய்ன்ட்களில் பெரும்பாலானவை உள்ள கிளாஸ் லேபிளைக் கண்டுபிடிக்க இது கூறுகிறது நான் அதை டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட்க்கு மிகவும் எளிமையாக ஒதுக்குகிறேன் சிறிய மாற்றங்களுடன் இந்த அல்காரிதம் தோராய செயல்பாட்ற்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் செல்லலாம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் தேர்வுசெய்தால் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் ஒரு புதிய பாயிண்ட்க்கு வெளியீடு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கணிக்க விரும்பினால் இந்த மூன்று பாயிண்ட்களுக்கான வெளியீட்டு மதிப்பைக் கண்டுபிடித்து அவரேஜ் எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக மிகவும் அற்பமானது பின்னர் இது தொடர்புடைய வெளியீடு என்று கூறுங்கள் இதனால் இது செயல்பாட்டு தோராய பிராப்ளம்களுக்கும் பலவற்றிற்கும் தழுவலாகிறது ஆயினும்கூட கிளாசிஃபிகேஷன்க்கு இது அடிப்படை யோசனை இப்போது நீங்கள் k 5 என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் 5 எண்களுக்குச் சென்று பின்னர் பெரும்பான்மை வாக்குகளைச் செய்யுங்கள் எனவே நாங்கள் செய்வது அவ்வளவுதான் எனவே இந்த மிக எளிய யோசனையை இங்கே பார்ப்போம் இது உண்மையில் பயிற்சித் டேட்டாஎன்று சொல்லலாம் பின்னர் நான் k 3 ஐப் பார்க்க விரும்புகிறேன் பின்னர் பயிற்சி டேட்டாகளுக்கு என்ன லேபிள்கள் இருக்கும் என்பதைப் பார்க்கவும் நீலம் உண்மையில் பெயரிடப்பட்டுள்ளது எனவே இது சூப்பர்வய்ஸ்ட்வகுப்பைச் சேர்ந்தது எனவே நீலம் அனைத்தும் 1 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவை சிவப்பு அனைத்தும் 2 ஆம் கிளாஸைச் சேர்ந்தவை பின்னர் உதாரணமாகச் சொல்வோம் இந்த பாயிண்ட்யை இங்கே நீல பாயிண்ட்யாகக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் லேபிள் நீலமானது என்று எனக்குத் தெரிந்தாலும் எந்த கிளாஸ் k நியரஸ்ட் நெய்பர்ஸ்அல்காரிதம் இந்த பாயிண்ட்யைச் சேர்ந்தது என்று கூறுகிறது என்பதை அறிய விரும்புகிறேன் நான் k 3 ஐ எடுக்க விரும்புகிறேன் பின்னர் அடிப்படையில் இந்த மூன்று அருகிலுள்ள பாயிண்ட்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதுதான் குறிப்பிடப்படுகிறது பெரும்பான்மை நீல நிறமாக இருப்பதால் இது நீல நிறமாக இருக்கும் எனவே அடிப்படையில் நீங்கள் இதைப் பற்றி சிந்தித்தால் இந்த பாயிண்ட் சரியாக வகைப்படுத்தப்படும் இப்போது எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்ட பயிற்சியிலும் இந்த சிவப்பு பாயிண்ட்யை நீங்கள் எடுத்துக் கொண்டால் லேபிள் சிவப்பு என்று எனக்குத் தெரியும் எப்போதாவது நான் மூன்று டேட்டா பாய்ன்ட்களுடன் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் இயக்கினால் நீங்கள் மூன்று நெருங்கிய பாயிண்ட்யைக் கண்டறிந்தால் அவை அனைத்தும் நீல நிறத்தைச் சேர்ந்தவை எனவே பயிற்சி டேட்டாதொகுப்பில் கூட இது நீல நிறமாக வகைப்படுத்தப்படும் எனவே ஒரு பொதுவான கொள்கையை நீங்கள் கவனிப்பீர்கள் டேட்டா பாய்ன்ட்கள் தவறாக வகைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இந்த இந்த இரண்டு டேட்டா பாய்ன்ட்களின் கலவையும் உள்ளது பிராந்தியத்தில் மட்டுமே உள்ளது இருப்பினும் நீங்கள் மேலும் விலகிச் செல்லும்போது மிஸ்கிளாசிஃபிகேஷன்க்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே செல்கிறது எனவே மீண்டும் ஏதோ ஒரு அர்த்தத்தில் நீங்கள் ஒரு இணையைக் காண்கிறீர்கள் நான் இங்கே ஒரு கோட்டை வரைந்து பின்னர் இது எல்லாம் சிவப்பு கிளாஸ் என்று சொன்னால் இது எல்லாம் நீல கிளாஸ் இந்த வரியைச் சுற்றியுள்ள பாயிண்ட்கள் பிராப்ளம் இருக்கும் இடமாகும் ஏனெனில் அவை மேலும் விலகிச் செல்லும்போது பிரச்சினைகள் குறைவாக இருக்கும் ஆயினும்கூட நாங்கள் எப்போதுமே ஒரு எல்லைக் கோடு அல்லது வளைவை எவ்வாறு வரையறுக்கவில்லை என்பதைக் கவனியுங்கள் இந்த எல்லை எவ்வாறு வரையப்படுகிறது என்பதை டேட்டா பாய்ன்ட்கள் உங்களுக்குக் கூறுகின்றன எனவே அந்த அர்த்தத்தில் அது எளிமையானது இது அதிநவீனமான ஒன்றிலும் உள்ளது ஏனென்றால் நாம் ஒருபோதும் ஒரு எல்லையை யூகிக்க வேண்டியதில்லை டேட்டா பாய்ன்ட்கள் சில அர்த்தங்களில் ஒரு எல்லையை வரையறுக்கின்றன இதை நாம் உண்மையில் அல்காரிதம்யை சிக்கலான நான் லீனியர் எல்லைகளுக்கு திறம்பட பயன்படுத்த முடியும் நாங்கள் ஒரு பெராமீட்டர் அணுகுமுறையைப் பயன்படுத்தினால் ஒரு ப்ரியோரியை நீங்கள் யூகிக்க வேண்டும் எனவே இது இங்கே ஒரு முக்கிய யோசனையாகும் இதேபோன்ற ஒரு எடுத்துக்காட்டு K 5 க்கு இப்போது இந்த டேட்டா பாய்ன்ட்யை ட்ரெய்னிங் செட்டிலிருந்து சரிபார்க்கச் சொல்ல விரும்பினால் அதன் மிக அருகில் 1 2 3 4 5 ஐந்து நெய்பர்ஸ்களைப் பார்க்கிறேன் அவை அனைத்தும் சிவப்பு எனவே இது சிவப்பு மற்றும் பல என வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது அடிப்படை யோசனை இப்போது நீங்கள் ஒரு டேட்டா பாய்ன்ட் கிடைக்கும் வரை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனவே ட்ரெய்னிங் செட்டிலேயே அல்காரிதம் எவ்வளவு சிறப்பாகச் செய்யும் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இருப்பினும் நீங்கள் இங்கே ஒரு புதிய டெஸ்ட் டேட்டாவை எனக்குக் கொடுத்தால் இந்த டேட்டா பாய்ன்ட்யால் நீங்கள் காண்பிப்பது இதுதான் நீங்கள் ஒரு கிளாசிஃபிகேஷன் செய்ய விரும்பினால் இதற்கு லேபிள் இல்லை மற்ற சிவப்பு மற்றும் நீல டேட்டா பாய்ன்ட்களுக்கு முன்பே அறிவிலிருந்து ஒரு லேபிள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆயினும் இதற்கு ஒரு லேபிள் இல்லை எனவே அதற்கான லேபிளைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே நான் k 3 ஐப் பயன்படுத்தினால் இந்த டேட்டா பாய்ன்ட்க்கு நான் மூன்று நெருங்கிய நெய்பர்ஸ்களைக் கண்டுபிடிப்பேன் அவை இந்த மூன்று டேட்டா பாய்ன்ட்களாக இருக்கும் இவற்றில் இரண்டு சிவப்பு நிறமாக இருப்பதை நான் கவனிப்பேன் எனவே இந்த பாயிண்ட் ஒரு லேபிள் 2 ஐப் பெறும் மறுபுறம் டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட் இங்கே இருந்தால் நீங்கள் K 5 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் 5 நெருங்கிய நெய்பர்ஸைப் பாருங்கள் இந்த பாயிண்ட் மற்றும் அவற்றில் இரண்டு கிளாஸ் 2 மற்றும் மூன்று கிளாஸ் 1 என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே பெரும்பான்மை வாக்களிப்பு இது கிளாஸ் 1 க்குள் வைக்கப்படும் எனவே இந்த டேட்டா பாய்ன்ட்க்கு கிளாஸ் 1 இன் லேபிளைப் பெறுவீர்கள் எனவே இந்த கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்ன் அடிப்படை யோசனை மிகவும் எளிமையானது இருப்பினும் kNN ஐப் பயன்படுத்துவதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை இவை ஒருவர் பயன்படுத்தப் போகும் நெய்பர்ஸ்களின் எண்ணிக்கையையும் k இன் மதிப்பு 3 5 7 9 எதுவாக இருந்தாலும் முடிவுகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பெராமீட்டர்வைப் பொறுத்தது குறிப்பாக டேட்டாகளில் உங்களுக்கு நாய்ஸ் இருக்கும்போது அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் பயன்படுத்தும் போது மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 மேலும் இதில் n கூறுகள் உள்ளன என்று சொல்லலாம் அப்போது இரண்டு டேட்டா பாய்ன்ட்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸை கணக்கீடு செய்யும்போது டிஸ்டன்ஸ் மெட்ரிக் இவை அனைத்து கூறுகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் எனவே நாம் டிஸ்டன்ஸை ஒப்பிடுவதால் இந்த டேட்டா பாய்ன்ட்க்கான மற்றும் இந்த டேட்டா பாய்ன்ட்இன் ஆற்ரிபியூட் குறிப்பிடுகிறோம் நாம் அவற்றின் டிஸ்டன்ஸ் களை ஒப்பிடுகிறோம் இதில் உள்ள பிராப்ளம் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்வையில் உண்மையில் முக்கியமில்லாத எல்லா ஆற்ரிபியூட்களும் இருந்தால் என்ன நடக்கிறது அவை ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்வையில் இருந்து முக்கியமல்ல என்றாலும் அவை டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கிற்கு பங்களிக்கின்றன எனவே இந்த ஃபீச்சர்களின் உண்மையில் k நியரஸ்ட் நெய்பர்ஸ்களில் முடிவுகளை கெடுக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே சில அர்த்தங்களில் பொருந்தக்கூடிய ஃபீச்சர்களைத் தேர்ந்தெடுப்பது முக்கியம் எனவே டிஸ்டன்ஸ் மெட்ரிக் உண்மையில் பாகுபாடு காண்பிக்கும் திறனைக் கொடுக்கும் ஃபீச்சர்களை மட்டுமே பயன்படுத்துகிறது எனவே இது மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மற்ற பிராப்ளம் என்னவென்றால் இவை கையாளக்கூடியவை இவை எளிதில் கையாளப்படுகின்றன ஆனால் இவை இந்த வகையான அல்காரிதம்களைப் பார்க்கும்போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறிப்பாக இது டேட்டாவிஞ்ஞானத்தின் முதல் பாடமாகும் உங்களில் பெரும்பாலோர் இவை நீங்கள் முன்பு நினைத்துப் பார்க்காத விஷயங்கள் எனவே இதைப் பற்றி சிந்திப்பது பயனுள்ளது இந்த வகையான விஷயங்கள் ஏன் முக்கியமானவை மற்றும் பலவற்றைக் காண சில மன பரிசோதனைகள் செய்யுங்கள் இப்போது மற்ற அம்சம் ஸ்கேலிங் எடுத்துக்காட்டாக இரண்டு வெப்பநிலை மற்றும் செறிவு பண்புக்கூறு டேட்டாகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் வெப்பநிலை 100 மதிப்புகளில் இருக்கும் செறிவுகள் 0 1 0 2 மதிப்புகளில் உள்ளன நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மேஷேர் எடுக்கும்போது இந்த எண்கள் இதற்கு மேல் ஆதிக்கம் செலுத்தும் எனவே இந்த டிஸ்டன்ஸைச் செய்வதற்கு முன் உங்கள் டேட்டாவை ஏதேனும் ஒரு வடிவத்தில் ஸ்கேல் செய்வது எப்போதும் நல்லது இல்லையெனில் இது ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்வையில் இருந்து ஒரு முக்கியமான வேரியபல் ஆக இருக்கும்போது அது ஒருபோதும் காண்பிக்கப்படாது ஏனென்றால் இந்த எண்கள் பெரியவை அவை சிறிய எண்ணிக்கையில் ஆதிக்கம் செலுத்துகின்றன எனவே ஃபீச்சர் செலக்சன் மற்றும் ஸ்கேலிங் ஆகியவை மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் கடைசியாக விஷயம் டைமென்ஷன் சாபம் நான் உங்களிடம் சொன்னேன் இது விண்ணப்பிக்க மிகவும் நல்ல அல்காரிதம் முக்கியமாக ஆரம்பத்தில் செய்யப்படும் அதிக கணக்கீடு இல்லை இருப்பினும் நீங்கள் கவனித்தால் எனக்கு ஒரு டெஸ்ட் டேட்டா பாய்ன்ட் கிடைத்தால் 5 நெருங்கிய நெய்பர்ஸை கண்டுபிடிக்க எல்லா டிஸ்டன்ஸ் களையும் நான் கணக்கிடாவிட்டால் இதை நான் செய்ய எந்த வழியும் இல்லை எனவே எனது டேட்டாத்தளத்தில் டேட்டா பாய்ன்ட்களின் எண்ணிக்கை மிகப் பெரியதாக இருந்தால் அது ஒரு கடுமையான பிரச்சினையாக மாறும் என்னிடம் 10000 டேட்டா பாய்ன்ட்கள் உள்ளன என்று சொல்லலாம் மேலும் K 5 உடன் k நெய்பர்ஸ் அல்காரிதம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எனவே உண்மையில் நான் தேடுவது என்னவென்றால் இந்த டேட்டாதளத்திலிருந்து இந்த டேட்டா பாய்ன்ட்க்கு 5 மிக நெருக்கமான டேட்டா பாய்ன்ட்களைக் கண்டுபிடிக்கிறது இருப்பினும் நான் 10000 டிஸ்டன்ஸ் களையும் கணக்கிட்டு பின்னர் அவற்றை வரிசைப்படுத்தி பின்னர் முதல் 5 ஐத் தேர்வு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த முதல் 5 ஐப் பெற இவ்வளவு வேலைகளைச் செய்ய வேண்டும் எனவே அதைச் செய்வதற்கான சிறந்த வழிகள் இருக்க வேண்டும் ஆனாலும் ஒருவர் டேட்டா பாய்ன்ட்களின் எண்ணிக்கையையும் ஃபீச்சர்களின் எண்ணிக்கையையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த அல்காரிதம்யை எவ்வாறு கவனமாகப் பயன்படுத்துவது என்று ஒருவர் சிந்திக்க வேண்டும் எனவே k இன் சிறந்த தேர்வு டேட்டாவைப் பொறுத்தது மற்றும் ஒரு பொதுவான விதி என்னவென்றால் நீங்கள் k க்கு பெரிய மதிப்புகளைப் பயன்படுத்தினால் நீங்கள் அதிக நெய்பர்ஸ்களை எடுத்துக்கொள்வதை தெளிவாகக் காணலாம் எனவே நீங்கள் மேலும் பல தகவல்களைப் பெறமுடிகிறது எனவே கிளாசிஃபிகேஷனில் நாய்சின் தாக்கம் குறைவாகிவிடும் இருப்பினும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான நெய்பர்ஸை எடுத்துக் கொண்டால் உங்கள் டேசிஷன் பௌன்ட்ரீ கள் குறைவான மிருதுவானதாகவும் அதிகமான பயன்பாடாகவும் மாறக்கூடும் எனவே இது போன்ற இரண்டு கிளாஸ்கள் உள்ளன என்று சொன்னால் இந்த டேட்டா பாய்ன்ட்க்கு நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான நெய்பர்ஸ்களை எடுத்துக் கொண்டால் நீங்கள் மற்ற கிளாஸிலிருந்து பல நெய்பர்ஸ்ர்களையும் தேர்வு செய்யலாம் இதனால் எல்லைகள் குறைவான மிருதுவானவை மற்றும் பல di பயன்பாடு அதற்கு மாறாக நீங்கள் k இன் சிறிய மதிப்புகளைப் பயன்படுத்தினால் உங்கள் அல்காரிதம் நாய்ஸ் மற்றும் வெளியீட்டாளர்களால் பாதிக்கப்படக்கூடும் இருப்பினும் கட்டைவிரல் விதியாக உங்கள் டேசிஷன் பௌன்ட்ரீ கள் மிருதுவாக மாறக்கூடும் எனவே இவை மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் மேலும் நான் முன்னர் குறிப்பிட்டது பொருத்தமற்ற ஃபீச்சர்களை அகற்றுவது மற்றும் ஸ்கேலிங் ஒரு முக்கியமான யோசனையாகும் எனவே உங்கள் ஃபீச்சர்களை நீங்கள் கவனமாக தேர்வுசெய்தால் நீங்கள் kNN உடன் சிறந்த கிளாசிஃபிகேஷனைப் பெறுவீர்கள் எனவே இதன் மூலம் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்களின் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் இந்த சொற்பொழிவைத் தொடர்ந்து ஒரு வழக்கு ஆய்வு இருக்கும் இது கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்ட்டைப் பயன்படுத்தும் இது டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒருவரால் கற்பிக்கப்படும் அதன்பிறகு நான் k இல் ஒரு சொற்பொழிவை கற்பிப்பேன் நன்றி மற்றும் எதிர்கால விரிவுரையில் உங்களை மீண்டும் பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன்